ஹோமோஜீனஸ் அல்லாத ஹீட் ஈக்குவேஷன் இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் செமி இன்பினிட் டொமைன் னுக்கு அதாவது 0 விலிருந்து இன்ஃபினிட்டி வரை இனிஷியல் டேட்டா மற்றும் பவுண்டரி டேட்டா X0 உடன் ஹீட் ஈக்குவேஷனை எவ்வாறு சால்வ் செய்வது என பார்த்தோம் ஆகவே நீங்கள் இரண்டு வெவ்வேறு பவுண்டரி டேட்டா க்களை கொடுக்கும்போது அது இன்சலுடாட் ஆக அதன் முனையில் இருக்கலாம் அல்லது ஜீரோ டெம்பரேச்சரில் அந்த நேரத்தில் வைத்திருக்கலாம் இந்த இரு கணக்குகளையும் ஈவன் மற்றும் ஆட் பன்ஷன்களாக மாற்றி பவுண்டரி கண்டிஷன் களின் அடிப்படையில் நாம் வேவ் ஈக்குவேஷன்களை சால்வ் செய்தோம் எனது இந்த டெக்னிக்கை நாம் ஏற்கனவே ஒரு வேவ் ஈக்குவேஷனுக்கு பார்த்தோம் பின்னர் ஹீட் ஈக்குவேஷனுக்குகான இனிஷியல் வேல்யூ பிராப்ளதின் சொலுஷன்கள் உண்மையில் சில இன்டெகிரல் டைப்பில் இருக்கும் எனவே அந்த இன்டெகிரல் சொலுஷன்களின் கர்னல் உண்மையில் நாம் பார்த்த சில பன்ஷன்களை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று பார்த்தோம் பின்னர் நான் ஹோமோஜீனஸ் ஹீட் ஈக்குவேஷனை பார்த்தோம் ஆகவே அது என்னவெனில் ut 2uxxhx t மற்றும் இதை நாம் இரண்டு விதமாக பிரித்து சால்வ் செய்ய முடியும்ux tu1x t u2x t ஒன்று ஹோமோஜீனஸ் பிராப்ளம் u1t 2u1xx0 இனிஷியல் டேட்டா உடன் முக்கிய ஹோமோஜீனஸ் பிராப்ளதிற்க்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் u1x 0f மற்றும் மற்ற பிராப்ளம் u2t 2u2xxhx t உடன் நான் ஹோமோஜீனஸ் சமன்பாட்டை u2x 00 என்ற இனிசியல் கண்டிசனுடன் சேடிஸ்பை செய்யும் ஆகவே டொமைன் இங்கு முழு டொமைன் x∈R ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கான இனிஷியல் வேல்யூ பிராபிலத்தின் சொல்யூஷன் தெரிந்தால் அது உண்மையில் ஹீட் ஈக்குவேஷனுக்கான சொலுஷன் தெரியும் மற்றும் நமக்கு இரண்டாம் பகுதி u2x t என்ன என்று தெரியாது அதை u2x t ஐ சால்வ் செய்தால் நாம் u1x t மற்றும் u2x t ஆகியவற்றை ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கான இனிஷியல் வேல்யூ பிரபலத்தின் சொலுஷன் உடன் சேர்க்க முடியும் முதலில் நான் ஹோமோஜீனஸ் ப்ராப்ளம் ut 2uxxhx t x∈R t0 மற்றும் ux 0f என்பதை எடுத்துக் கொள்வோம் ஆகவே இது நான் ஹோமோஜீனஸ் பிராப்லத்திற்கு யுனிக் சொல்யூஷன் உள்ளது அதன் பொருள் அதிகப்படியாக ஒரு சொல்யூஷன் இருக்கும் இந்த ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனுக்கு சொலுஷன் நமக்கு தெரியாது ஆகவே இதற்கு சொல்யூஷன் இருக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்கு அதிகபட்சமாக ஒரு சொல்யூஷன் உள்ளது என்று நீங்கள் கூறலாம் எனது இந்தப் பிராப்லத்திற்கு உங்களிடம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொல்யூஷன் இல்லை அதை நாம் எளிதாக காட்ட முடியும் u1x t u2x t ஆகியவற்றை இரு சொல்யூஷன்களாக எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் வழக்கம்போல wx tu1x t u2x t என கருதுவோம் இவ்வாறு செய்தால் wx t ஹீட் க்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் ஆகவே wt 2wxx0u1t u2t 2u1xx u2xxu1t 2u1xx u2t 2u2xxhx t hx t0 தற்பொழுது wx t என்பது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை சாடிஸ்பை செய்யும் மற்றும் இனிஷியல் கண்டிஷன் wx 00 உடையது இந்த பிராப்லத்திற்கு யுனிக் சொலுஷன் உள்ளது என்பதை ஒரு எனர்ஜி ஆர்குமெண்ட் மூலம் பார்த்தோம் இனிஷியல் டேட்டாக்கள் உடன் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் ஒரு யுனிக் சொலுஷனை கொண்டுள்ளது மற்றும் தெளிவாக wx t0 ∀x ∀t மேலே சொன்ன இனிசியல் வேல்யூ ப்ராப்ளத்தை சாட்டிஸ்பை செய்கிறது இதன் பொருள் அது யுனிக் சொலுஷன் ஆகத்தான் இருக்க முடியும் என்பதாகும் இதிலிருந்து u1x t u2x t இதன் பொருள் ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷன் இனிஷியல் டேட்டவுடன் அதிகபட்சமாக ஒரு சொலுஷனை பெற்றிருக்கும் எனவே நீங்கள் ஒரு சொலுஷன் ஐ உருவாக்க முடிந்தால் அது இந்த பிராப்ளதிற்க்கு யுனிக் சொலுஷன் ஆக இருக்க வேண்டும் அதனால் அதை ஒரு நோட்டோரியஸ் வழியில் கன்ஸ்டிரக்ட் செய்கிறோம் ஒரு தனிச்சிறப்பான வழியில் இந்த நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனுக்கு u2t 2u2xxhx t பூஜ்ஜிய இனிஷியல் கண்டிஷன் உடன் u2x 00கன்ஸ்டிரக்ட் செய்ய முயற்சிக்கிறேன் ஆகவே u2x t ஐ பெற முயற்சிக்கிறோம் u2x t கிடைத்ததும் fx0 என தற்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் இந்த பிராப்ளம் அதிகபட்சமாக ஒரு சொலுசனை கொண்டிருக்கும் தற்பொழுது நான் ஒரு சொலுசனை கன்ஸ்டிரக்ட் செய்தால் இதன் பொருள் யுனிக் சொல்யூஷன் உள்ளது என்பதாகும் இதை எவ்வாறு செய்வது u2x t இன் சொலுஷனை ஒரு சிறப்பான வழியில் பெறப் போகிறோம் எனவே நீங்கள் கருதும் yt போன்ற ஒன்றை உருவாக்குகிறேன் இங்கு y என்பது டிபண்டன்ட் வேரியபில் மற்றும் t என்பது இன்டிபண்டன்ட் வேரியபில் தற்பொழுது dydt Ayh இங்கு t0 என்ற லீனியர் ஈக்குவேஷனை கருதுவோம் இங்கு A என்பது கான்ஸ்டன்ட் எனவே உங்களிடம் இருந்தால் ஆரம்பத்தில் உங்களிடம் y0c இருக்கும் இங்கு c ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிபந்தனையுடன் ODE க்கான சொலுஷன் என்ன எனவே ODE ஐ நீங்கள் பார்த்தால் e At என்பது இண்டெகிரேடிங் ஃபேக்டர் என்பது நமக்கு தெரியும் ஆகவே ddte Atye Ath இருபுறமும் இண்டெகிரேட் செய்ய 0tddte Aty0te Ashds என கிடைக்கும் t என்பது டம்மி வெரியபில் ஆகவே e Ash என நம்மால் எழுத முடியும் எனவே இது நமது சொலுஷன் e Atytc0te Ashds என கிடைக்கும் ஆகவே சொலுஷன் என்ன எனவே இந்த பிராப்ளத்திர்க்கு eAt இந்த பன்ஷன் புரோபகேட்டார் என அழைக்கப்படுவதை நாம் காணலாம் hs0 எனில் ytceAt இனிஷியல் டேட்டா உடன் இது ஹோமோஜீனியஸ் சொலுஷன் ஆகும் ஆகவே புரோபகேஷன் ஆப்பரேட்டர் இனிசியல் டேட்டாவை எடுக்கும் பிளஸ் மற்றும் நான் ஹோமோஜீனஸ் டேட்டா வையும் எடுக்கும் இதன் வழியாக இனிசியல் டேட்டவுடன் இந்த ODE இல் கிடைக்கும் பதிலுக்கு பேரலலாக நம்மால் வரைய முடியும் நீங்கள் இதை செய்தால் ஹீட் ஈக்குவேஷனுக்கு இது உங்களிடம் உள்ள ut 2uxxhx t இந்த லைன் பேரலலாக வரைய முடியும் இதுதான் x∈R மற்றும் t0 க்கு நம்மிடம் உள்ளது மற்றும் இனிசியல் டேட்டா என்ன ux 0f எனவே ux t ஐ மட்டுமே கருதுகிறோம் இந்த u2 ஐ ஸ்பெஷல் கேஸாக கருதுவோம் இந்த இனிசியல் டேட்டா வுடன் மேலே உள்ள ஹோமோஜீனியஸ் அற்ற ப்ராப்ளத்தை சால்வ் செய்ய வேண்டும் தற்பொழுது மேலே உள்ள ODE க்கு பேரலலாக வரைந்தால் இங்கு கேள்வி என்னவெனில் புரோபகேஷன் என்ன புரோபகேஷன் உண்மையில் மேலே உள்ள ODE இதில் இனிசியல் டேட்டா உடன் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் சால்வ் செய்கிறது எனவே இங்கு ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் என்ன இங்கு அது ut 2uxx0 ஐ சேடிஸ்பை செய்யுமாறு கருதுகிறேன் மற்றும் இனிஷியல் டேட்டா ux 0f ஆகும் எனவே நான் பேரலலாக வரைந்தால் ODE இங்கு eAt என்பது பிரபாகேஷன் ஆபரேட்டர் கான்ஸ்டன்ட் இனிஷியல் டேட்டா c மீது செயல்படுகிறது அதனால் இங்கே என்ன நடக்கிறதுut 2uxx0 கொடுக்கப்பட்ட இனிஷியல் டேட்டாகளுக்கு இங்கே சொல்யூஷன் ux t ∞Sx y tfdy என நமக்கு தெரியும் ஆகவே நமது பிரபாகேஷன் ஆபரேட்டர் என்பது ∞Sx y t இனிசியல் டேட்டா மீது செயல்படும் ∞fdy Ftfx ∞Sx y tfdy என என்னால் எழுத முடியும் அதனால் நான் இதை ODE அடிப்படையில் யூகிக்கிறேன் எனவே நாம் இங்கே அந்த பேரலலை வரைகிறோம் இப்போது நான் இனிஷியல் டேட்டா y00 எடுத்துக் கொண்டால் இந்த ODE ல் எடுத்துக் கொண்டால் சொல்யூஷன் என்ன அதனால் இது yt0teAhds என்பது சொலுஷன் என கொடுக்கும் இதை நீங்கள் எழுத முடிந்தால் u2t 2u2xxhx t என்பதற்கான சொல்யூஷன் பூஜ்ய இனிஷியல் கண்டிஷன் u2x 00 உடன் u2x t0t ∞Sx y t shy sdyds ஆகும் இங்கு பிராபகேஷன் ஆப்பரேடர் ஹோமோஜீனஸ் அற்ற டேர்ம்கள் மீது செயல்படும் நான் தேடும் பிராப்ளதின் சொல்யூஷன்க்கான எனது யூகம் இதுதான் எனவே இது சொல்யூஷன் என்று நீங்கள் கூற விரும்பினால் நீங்கள் அதை சரிபார்க்க வேண்டும் ஆகவே u2x t இதை சட்டிஸ்பை செய்ய வேண்டும் u2t 2u2xxhx t இந்த u2x 00 இனிஷியல் டேட்டா உடன் ஹோமோஜீனஸ் அற்ற சமன்பாடு இதுவாகும் எனவே t 0 இல் இன்டெக்கிரல் 00 ∞Sx y t shy sdyds0 என இருப்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் தெளிவாக u2x 00 என்பதை சேடிஸ்பை செய்கிறது இனிஷியல் டேட்டா ஹோமோஜீனஸ் சமன்பாடுகளை சேடிஸ்பை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே அதற்காக நீங்கள் u2t ஐ கணக்கிடுகிறீர்கள் ஆகவே நீங்கள் ux t ஐ லிப்னிட்ஸ் ரூல் மூலம் வகையிட்டால் நமக்கு u2t ∞Sx y 0hy tdy0t∂t ∞Sx y t shy sdydsஎன கிடைக்கும் மற்றும் Sx y 0 என்பது வேறு ஒன்றுமில்லை நமது δ பங்ஷன் தான் என்பதை காண முடியும் மற்றும் Sx y t s என்பது ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செய்யும் என்பதையும் காணமுடியும் இதை நாம் எவ்வாறு காண்பது sx t என்பது ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செயகிறது என்பது நமக்கு தெரியும் இப்போது நீங்கள் Sx y t s என்பது ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செயகிறது என்பதை காட்ட விரும்புகிறோம் இதை S1x tSx y t s அழைக்கலாம் ஆகவே அதை செய்தால் S1t 2S1xxS1t s

∂∂x என்பது S1 2S1 ஆகும் ஆனால் இது சரியாக ST 2SXX என்பதற்கு சமமாக இருக்கும் S1 மற்றும் S1 ஐ மாற்றுவதன் மூலம் ST 2SXX என்பது பூஜியம் என்று நமக்கு தெரியும் எனெனில் Sx t ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செய்யும் எனவே அந்த அர்த்தத்தில் Sx y t s என்பதும் ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செய்யும் எனவே நீங்கள் உண்மையில் இந்த டேரிவேடிவை எடுக்கலாம் 0t∂t ∞Sx y t shy sdyds உள்ளே கொண்டுசென்று நீங்கள் 0t ∞∂tSx y t shy sdyds என எழுதலாம் இந்த ஒன்றை செய்கிறோம் ஏனெனில் இது ஹீட் ஈகுவேஷனை சேடிஸ்பை செய்யும் ஆகவே ∂tSx y t s22x2Sx y t s என காண முடியும் எனவே 0t ∞∂tSx y t shy sdyds இது 20t ∞2x2Sx y t shy sdydsஎன மாறும் ஆகவே u2t என்பது u2t ∞δhy tdy20t ∞2x2Sx y t shy sdydsஎன மாறுகிறது இது தற்பொழுது இதை செய்தால் ∞δhy tdy இது வேறு ஒன்றுமல்ல hx t ஆகும் தற்பொழுது இது 0t ∞2x2Sx y t shy sdyds என இருக்கும் 2x2 ஐ வெளியில் எடுக்க முடியும் ஆகவே இதை 2x20t ∞Sx y t shy sdydsஎன என்னால் எழுத முடியும் இது வேறு ஒன்றுமல்ல 2x2u2x t ஆகவே u2t என்பது hx t2u2xxஆகும் இதிலிருந்து u2t 2u2xx என்பது வேறுஒன்றுமல்ல hx t இதன் பொருள் u2x t என்பது நான் ஹோமோஜீனஸ் ஹீட் ஈக்குவேஷனை சாடிஸ்பை செய்கிறது மற்றும் t0 எனும்போதும் சாடிஸ்பை செய்கிறது உங்களுக்கு இது தெரிந்தவுடன் u2x t ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டின் தீர்வை நீங்கள் எழுதலாம் ut 2uxxhx t என்பது ux 0f போன்ற இனிஷியல் டேட்டா உடன் x∈R மற்றும் t0 க்கு நமக்கு கிடைப்பது ux tu1x t u2x t என்பதாகும் இங்கு u1x t என்பது u1x 0f என்ற இனிஷியல் டேட்டா உடைய ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனின் சொலுஷனாகும் மற்றும் u2x t என்பது u2x 00 என்ற இனிஷியல் டேட்டா உடைய ஹோமோஜீனஸ் அற்ற ஈக்குவேஷனின் சொலுஷனாகும் ஆகவே ux t ∞Sx y tfdy0t ∞Sx y t shy sdyds ∀x∈R t0 என நமக்கு கிடைக்கும் ஆகவே இதுதான் இனிஷியல் டேட்டா ux 0f உடைய நான் ஹோமோஜீனஸ் ஹீட் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஆகும் எனவே நீங்கள் எவ்வறு சொலுஷனை காண முடியும் நீங்கள் இதற்கு பேரலளாக வரைய பயன்படுத்திய டெக்னிக் ஆர்டினரி டிஃபரண்டியல் ஈக்குவேஷனுக்கான இனிஷியல் வேல்யூ பிராப்ளத்தின் ஒரு தீர்வை யூகிக்கவும் அது ஒரு சொல்யூஷன் என்பதை நீங்கள் சரிபார்த்தீர்கள் மற்றும் இது யுனிக் சொலுஷன் ஆகும் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொலுஷன்களை வைத்திருக்க முடியாது இதுவரை நாம் எல்லையற்ற ராட் ஐ ∞ நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனுக்காக கருத்தில் கொண்டுள்ளோம் ஆகவே செமி இன்பினிட்டி ராடில் 0 ∞செய்தது போல அதே விஷயங்களையே இங்கும் செய்கிறோம் உங்களிடம் நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் இருக்க முடியும் ut 2uxxhx t இங்கு 0x∞ மற்றும் t0 என்பதை கருதுவோம் தற்போது நம்மிடம் இன்சியல் டேட்டா ux 0f போல உள்ளது மற்றும் பவுண்டரி கண்டிஷனில் இப்பொழுது வரை நாம் ux0 t0 அல்லது u0 t0 மட்டுமே கருதினோம் அது இனிஷியல் ஆக இருந்தால் அல்லது பூஜ்ய டெம்பரேச்சர் வைத்தால் நான் ஏன் அதை செய்ய வேண்டும் ஆகவே உங்களிடம் ஒரு ஜெனரல் கண்டிஷன் u0 tp உள்ளது எனவே அந்த ஜெனரல் பவுண்டரி கண்டிஷன் உங்களிடம் இருந்தால் இந்தப் பிராப்ளத்தை நீங்கள் சால்வ் செய்ய முடியும் என்பதைக் காட்டலாம் ஹீட் ஈக்குவேஷனில் நான் ஹோமோஜீனஸ் ஹீட் ஈக்குவேஷனுக்கான இனிஷியல் பவுண்டரி வேல்யூ பிராப்ளம் இது இதை நான் எப்படி செய்வது எனவே நான் இந்த u0 tpt0 பவுண்டரியை உருவாக்க விரும்புகிறேன் எனக்கு இந்த பவுண்டரி இருந்தால் அதன் சொல்யூஷன் என்ன என்று எனக்குத் தெரியும் எனவே முதலில் அதைத் சால்வ் செய்வோம் எனவே நீங்கள் இதைச் செய்தால் vx tux t p என எடுத்துக்கொள்வோம் இந்த ஒன்றை நீங்கள் எடுத்தால் அது v0 tu0 t ptpt pt0 ஆகவே இது இணிஷியல் டேட்டாவை சேடிஸ்பை செய்கிறது ஏனெனில் ux t என்பது நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் இது ux tvx tp என நமக்கு கொடுக்கிறது நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்வதிலிருந்து நமக்கு vtpt 2vxxhx tகிடைக்கும் இதிலிருந்து vt 2vxxhx t pt ஆகவே vx t என்பது ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் செய்யும் மற்றும் ஹோமோஜீனியஸ் அற்ற டேர்ம் x 0 மற்றும் t0 க்கு hx t pt மற்றும் இந்த பவுண்டரி டேட்டா என்பது v0 t0 ஆகும் மற்றும் இனிசியல் கண்டிஷன் என்பது vx 0fx p0 p என்பது எளிமையாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆகவே நீங்கள் இதை fx p0g என அழைக்கலாம் இது ஹோமோஜீனியஸ் அற்ற டேர்ம் hx t pth1x t ஆகவே இதுதான் தற்போதைய பிராப்ளம் ஆகவே ட்ரான்ஸ்போர்மேஷனை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்பார்டூ இனிஷியல் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் கிடைக்கும் இந்த டிரான்ஸ்பார்டூ இனிஷியல் பவுண்டரி ப்ராப்ளம் என்பது ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் பவுண்டரி டேட்டா பூஜ்ஜியம் தற்பொழுது இனிஷியல் கண்டிஷன் சில g இக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இந்த பவுண்டரி கண்டிஷன் 0 உங்களால் இந்த பன்ஷனை h1 v மற்றும் g இன்வால்வ் ஆகுமாறு ஆட் பன்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும் மற்றும் இனிஷியல் டேட்டா வுடன் உள்ள நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷனின் சொலுஷனை பயன்படுத்துகிறோம் அதாவது சமீபத்தில் நாம் என்ன சொன்னோம் என்றால் நம்முடைய தேவை x0 மட்டுமே எனவே x0 சொல்யூஷன் பவுண்டரி கண்டிஷனை ஆட்டோமேட்டிக்காக சேடிஸ்பை செய்யுமாறு இருக்க வேண்டும் உண்மையில் இந்த ஃபங்ஷன் ஐ h1 v மற்றும் g உடைய பன்ஷனாக எக்ஸ்டன்ட் செய்ய முடியும் இதே டெக்னிக்தான் சமீபத்தில் ஹோமோஜீனஸ் ஹீட் ஈக்குக்வேஷனில் ஈவன் ஃபங்ஷனுக்கு பயன்படுத்தப்பட்டது இதை ஆட் எக்ஸ்டென்ஷன் செய்தால் இந்த பன்ஷன்கள் தெரியாத பன்ஷன்கள் vx t மற்றும் ஹோமோஜீனியஸ் ஆற்ற பன்ஷன்கள் h1x t நீங்கள் ஆட் ஃபங்ஷன் ஆக 0 ∞ கிருந்து ∞ வரை எக்ஸ்டெண்ட் செய்கிறீர்கள் ஆகவே இந்த ஆட் எக்ஸ்டன்ஷன் செய்தால் இது உங்களுக்கு voddx tvx t x0 v x t x0 என கொடுக்கும் ஆகவே நீங்கள் இதுபோல எக்ஸ்டெண்ட் செய்கிறீர்கள் இதேபோல செய்தால் உங்களுக்கு h1oddx th1x t x0 h1 x t x0 கிடைக்கும் இவ்வாறு செய்தால் அது x0 இல் பூஜ்ஜிய மதிப்பை அனைத்து ∀t க்கும் பெறும் ஆகவே நீங்கள் ஒரு பாயிண்டை பற்றி கவலைப்படத் தேவையில்லை உங்களிடம் உள்ள g goddxgx x0 g x x0 என எக்ஸ்டெண்ட் செய்கிறீர்கள் தற்பொழுது voddx t க்கு என்னவாகும் இது ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனையும் சேடிஸ்பை செய்யும் ஏனெனில் x0 இது ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனையும் சேடிஸ்பை செய்யும் மற்றும் நாம் x0 இது v x t என பார்க்க முடியும் இதுவும் ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் அது voddt 2voddxxh1x t x0 h1 x t x0 x0 க்காக vx t ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனை சேடிஸ்பை செய்யும் அவ்வாறு இல்லையெனில் x0 எனில் ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் செய்தால் v x t உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் எளிமையாக h1 x t ஐ சேடிஸ்பை செய்கிறது உங்களிடம் h1x t உள்ளது இது வேறு ஒன்றுமல்ல x0 க்கு h1 x t நாம் ஏற்கனவே ஆட் பங்க்ஷன் ஆக எக்ஸ்டெண்ட் செய்துள்ளோம் இது வேறு ஒன்றும் அல்ல h1oddx t ஆகவே இது ஹோமோஜீனியஸ் அற்ற ஈக்குவேஷனை சாடிஸ்பை செய்யும் மற்றும் உங்களிடம் பவுண்டரி கண்டிஷன் உள்ளது அது ஆட்டோமேட்டிக் ஆகவே சாடிஸ்பை செய்கிறது தற்பொழுது vx 0என்ன என்பதை பார்க்கப்போகிறோம் ஆகவே voddx 0goddx தற்பொழுது இது அனைத்து ∀x∈R t0 க்கும் இந்தப் ப்ராப்ளத்தை விரிவுரையில் சமீபத்தில் சால்வ் செய்தோம் ஆகவே இது ∀x∈R t0 க்காக ux t ∞Sx y tfdy0t ∞Sx y t shy sdyds அத்தகைய பிராப்ளத்திற்கான சொல்யூஷனுக்காக ஹோமோஜீனியஸ் அற்ற டேட்டா உடன் ஹோமோஜீனியஸ் சமன்பாடு உங்களிடம் உள்ளது எனவே சொல்யூஷன் கிடைத்தவுடன் இது உங்கள் தீர்வாகும் பின்னர் x 0 ஐ கட்டுப்படுத்துங்கள் அது மட்டுமே செமி இன் ஃபைட் லைன்க்கு 0 ∞உங்கள் சொல்யூஷன் ஆகும் ஆகவே நம்மால் என்ன எழுத முடியும் என்றால் vx tvodd|x0 ∞Sx y tgoddydy0t ∞Sx y t sh1oddy sdyds எளிமையாக உங்களது h1odd மற்றும் godd ஆகியவை என்ன என்று சப்ஸ்டிடூட் செய்கிறோம் மற்றும் உங்களது சொல்யூஷன் என்ன என்று நீங்கள் எளிதில் பார்க்க முடியும் மற்றும் x எதுவாக இருந்தாலும் அங்கு x0 இது என்னவென்றால் x பாசிட்டிவாக இருக்கும்போது சொல்யூஷன் என்ன ஆகவே நீங்கள் x0 என்ற இந்த எக்ஸ்பிரஷன் இரட்டை சார்புக்கு மட்டுமே உடையது என்று ரெஸ்டிக்ட் செய்கிறீர்கள் ஆனால் உங்களது சொல்யூஷன் x0 க்கு உள்ளது godd இன்டரகிறலை நீங்கள் 0 ∞க்கு goddg மற்றும் ∞ 0க்குgodd g என பிரிக்கலாம் மற்றும் அடுத்து வரும் சிம்பிளிஃபிகேஷனை செய்யலாம் சப்ஸ்டிடுட் செய்தால் இது வேறு ஒரு வடிவத்திற்கு வரும் அதை நீங்களே செய்ய முடியும் ஆகவே மேலே சொன்ன vx t என்பது ஜெனரல் ஹோமோஜீனியஸ் அற்ற பவுண்டரி கண்டிஷன் உடன் உள்ள ஈக்குவெஷனின் சொலுஷன் கள் ஆகும் ஆகவே இந்த பாயிண்டில் நீங்கள் சிம்பிளிஃபை செய்ய தேவை இல்லை பூஜ்ஜிய டெம்பரேச்சர் மெய்டன் பன்ன தேவை இல்லை ஆகவே இந்த செமி இன்பினிட் ராடில் ஒரு முனையில் நீங்கள் பூஜ்ய டெம்பரேச்சர் ஐ மெய்டைன் பன்ன தேவை இல்லை அல்லது அதை இன்சலூட் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெய்டைன் செய்தால் அல்லது உண்மையில் காலப்போக்கில் நீங்கள் டெம்பரேச்சர் ஐ மாற்றலாம் நமது ஃபங்ஷன் பொதுவாக p ஆகும் நீங்கள் இதை செய்தால் இந்த பிராப்லத்திற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதுவும் யுனிக் என்பதை நாம் பார்த்தோம் நீங்கள் பூஜ்ஜிய டெம்பரேச்சர் இல் வைத்திருக்கும்போது அல்லது இன்சல்யூட் செய்யும் போது யுனிக் சொல்யூஷன் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் இந்த ஜெனரல் ப்ராப்ளத்தை இந்த வகையில் ரெடியூஸ் செய்கிறீர்கள் இது ஒரு யுனிக் சொல்யூஷன் கொண்டுள்ளது இது இறுதியாக vx t யுனிக் என்றால் ux t என்பதும் யுனிக் ஆகும் எனது இந்த ஜெனரல் ப்ராப்ளமும் யுனிக் சொல்யூஷன் பாணியில் இங்கே உள்ளது ஒரு டைமென்ஷன் ஹீட் ஈக்குவேஷனில் பவுண்டரி மற்றும் இனிசியல் வேல்யூ ப்ராப்ளத்தை சால்வ் செய்ய முடியும் டொமைன் அன்பவுண்டட் ஆக ∞ ∞ இருக்கும்போது அல்லது செமி இன்பினிட் ஆக இருக்கும்போது ஆகவே அடுத்து வீடியோவில் பைனிட் இன்டர்வெல் ஹீட் ஈக்குவேஷனை சால்வ் செய்யப்போகிறோம் பைனிட் ராடை எடுத்துக்கொண்டு மற்றும் ஆரம்பத்தில் டெம்பரேச்சர் அதன்மீது கொடுக்கிறோம் அதன் இரு முனைகளும் பூஜ்ஜிய டெம்பரேச்சர் மெயின்டைன் செய்கிறோம் அல்லது ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் கொடுக்கிறோம் அல்லது பொதுவாக pஎன மெயின்டைன் செய்ய முடியும் ஒரு முனையில் p யும் மறுமுனையில் q டெம்பரேச்சறும் எல்லா நேரத்திலும் மெயின்டைன் செய்கிறோம் மற்றும் டிஃப்யுஷன் என்ன டெம்பரேச்சர் எவ்வாறு நேரத்திற்கு நேரம் மாறுபடுகிறது அதனால் ஒன் டைமென்ஷனால் ஹீட் ஈக்வடேசன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்ன இங்கு பைனிட் டொமைன் 0 லிருந்து L உள்ள ராடு பவுண்டரி டேட்டா u0 tp மற்றும் uL tq ஆகியவற்றுடன் சால்வ் செய்யப்படுகிறது எனவே இது ஆரம்பத்தில் நீங்கள் t0 இல் டெம்பரேச்சர் என்ன ராடின் டெம்பரேச்சர் என்ன x இன் சில ஃபங்ஷன் ஆக இருக்கும் எனது இந்த ஜெனரல் சொல்லுசனை ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளத்தை பயன்படுத்தி பிரித்து எடுப்பதன் மூலம் அதை செய்ய முடியும் ஏனெனில் இது ஒரு பைனிட் டொமைன் ஆகும் இது வேவ் ஈக்குவெஷனில் நாம் பார்த்த ஒரு ஃபைனிட் டொமைனில் ஹீட் ஈக்குவேஷனுக்கான இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை நாம் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளம் மூலம் பிரித்தெடுக்கலாம் பின்னர் ஐகன் வேல்யூஸ் மற்றும் ஐகன் பன்ஷன்களை கண்டறிந்து மற்றும் சூப்பர் பொசிஷன் கொள்கையை உருவாக்கலாம் செபரேசன் ஆஃப் வெரியாபில் சொலுஷன் PDE அதுதான் ஹீட் ஈக்குவேஷனை இங்கே அது சேடிஸ்பை செய்கிறது இனிஷியல் மற்றும் பவுண்டரி கண்டிஷன்கள் இவைகளை தான் நாம் அடுத்த வீடியோ வில் பார்க்கப்போகிறோம்